பொதுவான மூல பெருக்கி மற்றும் அதைச் சார்பதற்கான பல்வேறு வழிகளைப் பற்றி நாம் விவாதித்தோம் பொதுவான மூல பெருக்கி என்பது MOS டிரான்சிஸ்டரின் சொந்த பயன்பாடாகும் இது MOS டிரான்சிஸ்டரின் அதிகரிக்கும் படம் ஆகும் வெளியீட்டு கடத்துத்திறன் gds ஐத் தவிர்ப்பது இது ஒரு மின்னழுத்த கட்டுப்பாட்டு மின்னோட்ட மூலமாகும் ஒரு பொதுவான மூல பெருக்கியில் நாம் செய்வது ஒரு மூலத்தை ஒரு பக்கத்துடன் இணைப்பது சிக்னல் மூலம் மற்றும் மறுபுறம் ஏற்றுவது மற்றும் நிச்சயமாக கூடுதல் கூறுகள் இருக்கலாம் ஏனெனில் நாம் டிரான்சிஸ்டரை சார்பு செய்ய தேர்வு செய்யும் முறை ஆனால் இது அடிப்படை பொதுவான மூல பெருக்கி ஆகும் இது ஒரு ஆதாயத்தை அளிக்கிறது gmRL இது வெளியீட்டு மின்னழுத்தம் இப்போது உங்களுக்கு வேறு வகையான செயல்பாடு தேவைப்படும் பல சந்தர்ப்பங்கள் உள்ளன அதாவது இது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆதாயத்தை அளிக்கிறது ஆனால் ஆதாயம் சுமை எதிர்ப்பைப் பொறுத்தது மேலும் இது டிரான்சிஸ்டரின் g m மற்றும் பலவற்றைப் பொறுத்தது எனவே சுமை எதிர்ப்பில் இருந்து சுயாதீனமான மின்னழுத்த ஆதாயத்தை நீங்கள் விரும்பலாம் எனவே நீங்கள் எந்த சுமையை இணைத்தாலும் அதே ஆதாயத்தைப் பெறுவீர்கள் இது சாத்தியம் அல்லது MOS டிரான்சிஸ்டரைப் போலவே மின்னழுத்த கட்டுப்பாட்டு மின்னோட்ட மூலத்தை நீங்கள் விரும்பலாம் அது gm சார்ந்து இருக்கக்கூடாது நான் முன்பு கூறியது போல gm போன்ற குறைக்கடத்தி சாதனங்களின் இந்த பண்புகள் மற்றும் டிரான்ஸ் கடத்துத்திறன் மற்றும் பிற அளவுருக்கள் வெப்பநிலையைப் பொறுத்தது மற்றும் அவை சாதனத்திற்கு சாதனம் மிகவும் மாறுபடும் எனவே MOS டிரான்சிஸ்டர் போன்ற மின்னழுத்த கட்டுப்பாட்டு மின்னோட்ட மூலத்தை நீங்கள் இன்னும் வைத்திருக்கக்கூடிய ஒன்றை வைத்திருப்பது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதன் பண்புகள் டிரான்ஸ் கடத்துத்திறனைச் சார்ந்து இல்லை இது மிகவும் துல்லியமானது எனவே சுருக்கமாக மற்ற வகையான கட்டுப்படுத்தப்பட்ட ஆதாரங்களை நாம் உணர விரும்புகிறோம் மற்றும் நான்கு வகையான கட்டுப்படுத்தப்பட்ட மூலங்கள் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த ஆதாரம் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட தற்போதைய ஆதாரம் தற்போதைய கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூல மற்றும் தற்போதைய கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலமாகும் எனவே இவை அனைத்தையும் ஒரு MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி உணர முடியும் இருப்பினும் MOS ஆனது மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலமாகத் தெரிகிறது அதன் டிரான்ஸ் கடத்துத்திறன் அதன் இயக்க புள்ளியைப் பொறுத்தது எனவே இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்வோம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை உணர்ந்து கொள்வதற்கு எதிர்மறையான பின்னூட்டத்தின் கருத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இப்போது நாம் ஏற்கனவே அதை நன்கு அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் நிலையான கேட் சோர்ஸ் மின்னழுத்தத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட மின்னோட்டத்தில் டிரான்சிஸ்டரை சார்பு செய்ய எதிர்மறையான கருத்துக்களைப் பயன்படுத்துகிறோம் இந்த கட்டுப்படுத்தப்பட்ட ஆதாரங்களை உணர அதே கொள்கையைப் பயன்படுத்துவோம் இப்போது MOS டிரான்சிஸ்டரில் செயல்படுத்தும் விவரங்களுக்குச் செல்வதற்கு முன் எங்களிடம் மூன்று முனையங்கள் உள்ளன கேட் வடிகால் மற்றும் மூல வடிகால் மற்றும் மூலத்திற்கு இடையே ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆதாரம் உள்ளது மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட மூலத்தின் மதிப்பு கேட் மூல மின்னழுத்தம் vgs ஐப் பொறுத்தது நாம் எதிர்மறையான கருத்துக்களைப் பயன்படுத்தும்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் குறிப்பிட்ட அளவுகளுக்கு இடையிலான வேறுபாட்டை நாம் உணர வேண்டும் மேலும் வித்தியாசத்தை குறைக்கும் வகையில் வெளியீட்டை இயக்க வேண்டும் எதிர்மறையான பின்னூட்டம் என்றால் சில அளவுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் நான் விரும்பியது மற்றும் உண்மையானது என்று கூறுவேன் மேலும் நீங்கள் வெளியீட்டை இயக்குகிறீர்கள் அதுவே உண்மையான வெளியீடு வித்தியாசத்தைக் குறைக்கும் விதத்தில் அதனால் எதிர்மறையான பின்னூட்டம் நீங்கள் வெளியீட்டை இயக்குகிறீர்கள் விரும்பிய மற்றும் உண்மையான வெளியீட்டிற்கு இடையிலான வேறுபாட்டைக் குறைக்கும் வகையில் இதைச் செய்ய நாம் MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தும்போது மின்னோட்டத்தை சில சுமைகளாக இயக்க வேண்டும் அல்லது சில முனைகளில் மின்னழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் அதாவது சில கிளைக்குள் செல்லும் மின்னோட்டத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ வேண்டும் மின்னழுத்தம் MOS டிரான்சிஸ்டர் தான் தற்போதைய மூலமாக கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட ஆதாரமாக இருப்பதை எப்படி செய்வது அதன் மூலம் மின்னழுத்தத்தைக் கட்டுப்படுத்தலாம் எனவே நீங்கள் முனை மின்னழுத்தத்தை அதிகரிக்க விரும்பினால் நீங்கள் அதில் ஒரு மின்னோட்டத்தை தள்ள வேண்டும் இதை நாம் முன்பு பார்த்தோம் நீங்கள் எப்போதும் ஒரு பாராசிட்டிக் கப்பாசிட்டன்ஸ் கொள்ளளவிற்குள் மின்னோட்டம் பாயும் மற்றும் இறுதியில் மின்னழுத்தம் உயரும் இதேபோல் நீங்கள் முனை மின்னழுத்தத்தைக் குறைக்க வேண்டும் என்றால் அதிலிருந்து ஒரு மின்னோட்டத்தை வெளியே இழுக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் கிளையில் உள்ள மின்னோட்டத்தை மாற்ற விரும்பினால் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்திலிருந்து அந்த கிளை வழியாக மின்னோட்டத்தை இயக்கலாம் எனவே மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும் அது இன்னும் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தைக் கொண்டிருக்கும் போது அது சாத்தியமாகும் மேலும் சில அளவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை நாம் உணர வேண்டும் MOS டிரான்சிஸ்டர் என்ன வித்தியாசத்தை உணர்கிறது அது கேட் மூல மின்னழுத்தத்தை உணர்கிறது இது நாம் முன்பு பேசியது இது ஒருதலைப்பட்ச சாதனம் தற்போதைய மூலத்தின் மதிப்பை நீங்கள் மாற்ற விரும்பினால் அதைச் செய்வதற்கான ஒரே வழி கேட் சோர்ஸ் மின்னழுத்தத்தை மாற்ற வேண்டும் எனவே எப்படியாவது நீங்கள் உணர விரும்புவது எதுவாக இருந்தாலும் அது பொருத்தமான திசையில் கேட் சோர்ஸ் மின்னழுத்தமாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும் எனவே கேட் சோர்ஸ் மின்னழுத்தம் மாறும்போது இந்த மின்னோட்ட மாற்றங்கள்தான் அதை மாற்ற ஒரே வழி விரும்பிய மற்றும் உண்மையான மதிப்புக்கு இடையே உள்ள வேறுபாட்டை நீங்கள் உணர்ந்தால் அது தொடர்புடைய vgs ஆக மாற்றப்பட வேண்டும் அதனால் வடிகால் மின்னோட்டம் மாற்றப்படும் எனவே நீங்கள் அதன் கேட் மூலப் பகுதிக்கு கட்டுப்படுத்தப்பட்ட பின்னூட்டத்தைப் பயன்படுத்த வேண்டும் மேலும் வடிகால் மூலத்திலிருந்து வெளியீட்டைப் பெறுவீர்கள் எனவே அந்த பகுதி தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் MOS டிரான்சிஸ்டரில் கேட் மற்றும் சோர்ஸ் இடையே காரணம் பயன்படுத்தப்படுவதையும் விளைவு வடிகால் முதல் மூலத்திற்குத் தோன்றும் என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் எனவே உள்ளீடு வாயில் அல்லது மூலத்திற்குச் செல்லலாம் மேலும் வெளியீடு வடிகால் அல்லது மூலத்திலிருந்து வரலாம் இரண்டின் உதாரணங்களையும் பார்ப்போம் நிச்சயமாக வடிகால் ஒரு வெளியீட்டாக மட்டுமே இருக்க முடியும் நீங்கள் வடிகால் ஒன்றைப் பயன்படுத்த முடியாது மற்றும் ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது மற்றும் கேட் என்பது ஒரு உள்ளீடு மட்டுமே நீங்கள் வாயிலுக்கு வெளியே எதையும் எதிர்பார்க்க முடியாது அதிலிருந்து எந்த சமிக்ஞையும் வெளிவருவதில்லை எனவே மூலமானது கட்டுப்படுத்தும் பக்கம் மற்றும் கட்டுப்பாட்டுப் பக்கத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் அது உள்ளீடு அல்லது வெளியீட்டாக இருக்கலாம் மீண்டும் அவை இரண்டின் உதாரணங்களையும் கூறுவோம் இப்போது MOS டிரான்சிஸ்டர் இருப்பதால் சில கட்டுப்பாடுகள் உள்ளன அதாவது நான்கு டெர்மினல்கள் கொண்ட சில அனுமான சாதனங்கள் எங்களிடம் இருந்தன கட்டுப்படுத்தும் மற்றும் கட்டுப்பாட்டு பக்கங்கள் முற்றிலும் தனித்தனியாக இருந்தன எனவே இது vgs ஆக நடந்தது இது gmvgs என்று சொல்லலாம் நான் இந்த முனையத்தை ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு என்று அழைப்பேன் இதில் ஒன்றும் இரண்டும் உள்ளீட்டிற்கு மட்டுமே உரியன என்பதும் மூன்று மற்றும் நான்கு வெளியீடுகளுக்கு மட்டுமே உரியது என்பதும் மிகத் தெளிவாக உள்ளது மேலும் இந்த படமும் மிகவும் சமச்சீராக உள்ளது அதேசமயம் நம்மிடம் உள்ள உண்மையான MOS டிரான்சிஸ்டர் இது போல் இல்லை இவை இரண்டும் ஒன்றாக உள்ளன ஒரு பொதுவான முனையம் உள்ளது அதனால் சில சர்கியூட்களில் சில கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தினோம் அதை நாம் உணருவோம் மேலும் நாம் செல்லும்போது அவற்றைச் சுட்டிக்காட்டுவேன் எனவே அடுத்த பல பாடங்களில் எங்கள் இலக்கு MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி கட்டுப்படுத்தப்பட்ட மூலங்களை உணர்ந்துகொள்வதாகும் அதைச் செய்ய நெகடிவ் பீட்பாக்குகளை பயன்படுத்துவோம்